செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளமைவு நிபந்தனைகள் வணக்கம் இந்த தலைப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த பகுதியில் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கண்டோம் இப்பொழுது இந்தப் பகுதியில் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரை நான் இன்வர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஆக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் காண்போம் ஆக நாம் திரைக்கு திரும்பி வருவோம் நீங்கள் சர்க்குட் படத்தை காண்பீர்கள் இப்பொழுது என்ன விஷயம் என்றால் நாம் உள்ளீட்டு வோல்டேஜ் அல்லது சிக்னலை ஆபரேஷன்னல் ஆம்ப்ளிபையரின் நான் இன்வர்ட்டிங் முனையில் கொடுத்திருக்கிறோம் நம்மிடம் இன்னும் R1 மற்றும் R2 எனும் பின்னூட்ட மின்தடை உள்ளது மற்றும் இங்கே இன்வர்ட்டிங் முனையை தரையிணைக்கப்பட்டுள்ளது நான் இன்வர்ட்டிங் முனைக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் இப்பொழுது நான் இன்வர்ட்டிங் க்லோஸ்டு லூப் உள்ளமைவைப் பார்த்தால் முதலில் வெளிப்புற கூறுகளான R1 மற்றும் R2 ஒரு க்லோஸ்டு லூப்பை அமைத்திருக்கும் சரியா இரண்டாவதாக வெளியீட்டு தான் இன்வர்ட்டிங் உள்ளீடிற்கு பின்னூட்டமாக அமைகிறது மூன்றாவதாக உள்ளீட்டு சிக்னலை நான் இன்வர்ட்டிங் முனைக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ப உள்ளது முதலில் R1 மற்றும் R2 க்லோஸ்டு லூப்பை அமைத்திருக்கும் இரண்டாவதாக இன்வர்ட்டிங் உள்ளீட்டு தரையிணைப்பு மற்றும் வெளியீட்டை இன்வர்ட்டிங் உள்ளீடிற்கு பின்னூட்டமாக கொடுக்கப்படுகிறது மூன்றாவதாக உள்ளீட்டு சிக்னலை நான் இன்வர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரிற்கு கொடுக்கப்படுகிறது இப்பொழுது நான் இன்வர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐடியல் உள்ளமைப்பை பயன்படுத்துகிறது அது ஐடியல் என்றால் நமக்கு விர்ச்சுவல் சார்ட்டை பயன்படுத்த சமநிலைகள் உள்ளது ஆப்ரேஷன் ஆம்ப்ளிபையர் சர்க்குட்டிற்கு எதிர்மறை பின்னூட்டம் மற்றும் ஈற்றில்லாத திறந்த லூப் உள்ளது இப்பொழுது மூடிய லூப்பின் கெயின் G ஐ எவ்வாறு கண்டுபிடிப்போம் VoVi என்றோ அல்லது 1R2R1 என்றும் கண்டுபிடிப்போம் ஆதலால் இப்பொழுது பார்த்தால் R1 தரையிணைப்பு செய்யப்பட்டு உள்ளது R2 வும் இங்கே உள்ளது மற்றும் மேலும் மெய்நிகர் தரையிணைப்பு விதியின் படி வேறுபாடு வோல்டேஜ் பூஜ்ஜியம் ஆக உள்ளது இந்த மெய்நிகர் தரையிணைப்பு விதியின்படி நான் இன்வர்டிங் முனையில் என்ன வோல்டேஜ் இருக்கிறதோ அதே வோல்டேஜ் தான் இன்வர்டிங் முனையிலும் இருக்கும் இப்பொழுது நாம் என்ன கண்டுபிடித்து இருக்கிறோம் என்றால் மின்னோட்டம் என்பது V R1 அது இங்கே 0 வோல்டேஜ் ஆகும் அல்லது மேலும் நாம் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்றால் எப்பொழுது இது வேறொன்றுமில்லை ஆனால் நமக்கு V1 பொதுவாக இருந்தால் பிறகு 1 R2 R1 ஆக Vo 1 R2R1 இதுவே நம்முடைய வெளியீட்டு வோல்டேஜ் அதுவே 1 R2 R1 இதுவே மூடிய லூப்பின் கெயின் இன்வர்ஸ் முடிவில்லா டிஃபரண்டியல் கெயின் நாம் கண்டோம் அது வேறொன்றுமில்லை 0 முடிவில்லா உள்ளீட்டு மின்மறுப்பு அதுவே V R1 ஏனென்றால் R1 ஏ உள்ளீடு ஆகும் பூஜியம் வெளியீட்டு மின்மறுப்பு வெளியீட்டு வோல்டேஜ் ஆகும் வெளிப்புற பேஸிவ் கூறுகள் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கே மூடிய லூப்பின் கெயின் உள்ளது மேலும் மூடிய லூப் ஆம்ப்ளிபையர் சமநிலை கெயினை அடைந்ததைக் கண்டோம் இது இன்வர்டிங் ஆம்ப்ளிஃபையரின் கருத்தைப் போல் உள்ளதைக் கண்டோம் அதனால் அதன் இணையான சர்க்யூட் வரைபடத்தை வரைந்தால் உள்ளீட்டு மின்மறுப்பு ஈற்றிலியாக இருக்கிறது அதனால் கெயின் 1 R2R1 வெளியீட்டு வோல்டேஜ் V வெளியீட்டு மின்மறுப்பு பூஜ்யம் ஆகும் மற்றும் கெயின் 1 R2 R1 ஆகும் அதனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதிக விஷயங்கள் இன்வர்டிங் ஆம்ப்ளிஃபையரிற்கு ஒத்துப் போகிறது எதைத்தவிர என்றால் நான் இன்வர்டிங் முனைக்கிற்கு உள்ளீட்டு கொடுக்கப்பட்டால் வெளியீட்டு சிக்னல் உள்ளிட்டிற்கு இன் பேஸாக இருக்கும் அதாவது நாம் இந்த குறிப்பிட்ட முனையில் உள்ளீட்டு சிக்னலை கொடுத்தால் வெளியீட்டு சிக்னல் ஆம்ப்ளிபை செய்யப்படும் ஆனால் அதுவும் இன் பேஸாக அதனால் இது பூஜ்யம் டிகிரி இதுவும் பூஜ்யம் டிகிரி உள்ளீட்டு சிக்னலோடு ஒப்பிடும்போது வெளியீட்டு சிக்னல் இன் பேஸாக உள்ளது அந்தப் புறமே நான் இன்வர்டிங் அதனால் இது நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஆகும் இப்பொழுது ஒரு நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிஃபையரை எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோம் ஆக இந்த மூடிய லூப் நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரின் கெயினை இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும் குறிப்பு Rf 100 கிலோ ஓம் மற்றும் Rin 10 கிலோ ஓம் ஆகும் நம்மிடம் இப்பொழுது Rf மற்றும் Rin இன் மதிப்பு உள்ளது சரியா இப்பொழுது நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரின் கெயினின் ஃபார்முலா என்ன 1 RfRin மேலும் வெளியீட்டு வோல்டேஜ் இருந்தால் அதன் ஃபார்முலா Vo 1 RfRin Vin ஆகும் இதுவே நம்முடைய நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரின் ஃபார்முலா ஆகும் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள எனவே இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரின் மூடிய லூப் கெயின் 11 அல்லது 20 8 dB ஆகும் இதை நீங்கள் dB யில் பெறுவதற்கு கெயின் மதிப்பினை 20 log கெயின் அல்லது 20 log சமன் பாட்டில் பயன்படுத்தினால் 20 8 டெசிபல் கிடைக்கப்பெறும் ஏனென்றால் நீங்கள் மின் தடையின் மதிப்பினை கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் மாற்றம் செய்யவேண்டும் எனவே நாம் இன்னொரு கணக்கை தீர்ப்போம் இந்தக் கணக்கில் அசல் சர்க்யூட்டின் கெயின் 40 ஆக அதிகரிக்கப்பட்டது தேவையான மின் தடைகளின் மதிப்பினை கண்டுபிடிக்க வேண்டும் ஆக கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் என்னவென்றால் Av 40 நமக்கு Rin 10 கிலோ ஓம் எனத் தெரியும் அதனால் Rf 390 கிலோ ஓம் ஆக இருக்கும் இது புரிந்துகொள்ள சுலபமாக இருப்பதால் நாம் அடுத்த கணக்கிற்கு செல்வோம் அடுத்த கணக்கில் நாமென்ன கணக்கிட வேண்டும் என்றால் ஆம்ப்ளிபையர் சர்க்யூட்டில் உள்ள ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் கெயினை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் மொத்த வோல்டேஜ் கெயினையும் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்டிற்கு விகிதம் மற்றும் டெசிபெல் அளவுகோல் உள்ளது இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் கொடுக்கப்படுகிறது இங்கே காணுங்கள் இங்கே இரண்டு நிலைகள் உள்ளன எனவே சர்க்யூட் பார்ப்பதற்கு சிக்கலானதாக தெரிந்தாலும்அதன் தீர்வு மிகவும் சுலபமானது இப்பொழுதுமுதல் படிநிலையை நீங்கள் பாருங்கள் முதல் படிநிலை என்னவென்றால் நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் சூத்திரம் என்னவென்றால் 1 Rf R1 ஆகையால் Rf 3 3k R1 4 7k எனவே இரண்டாவது படிநிலையை கருத்தில் கொள்வோம் இரண்டாம் படிநிலையின் சூத்திரம் என்ன ஏனென்றால் 9 12 23 136 3 1361 என்ற இது 4 136 ஆக இருக்கும் எனவே Av2 எங்களுக்கு தெரியும் எனவே Av1 ஐ டெசிபல்கள் மாற்றினால் கிடைப்பது 20 log 1 702 அல்லது அது 4 6 டெசிபல்கள் ஆக இருக்கும் Av2 ஐ டெசிபல்கள் ஆக மாற்றினால் 20 log 4 136 or 12 3 என்னிடம் இருக்கும் ஆகவேAv1 லிருந்து Av2 க்கு நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் ஒட்டுமொத்த லாபம் என்னவென்றால் 1 720 4 136 7 இப்பொழுது திரும்பவும் கெயினை டெசிபல்களில் மாற்றவேண்டும் பிறகு 20 log இதை பயன்படுத்த வேண்டும் அது எனக்கு 16 9 டெசிபல்கள் மதிப்பை தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் கணக்கின் தீர்வை இவ்வாறுதான் கண்டுபிடிக்கவேண்டும் எனவே அடுத்த அத்தியாயத்தில் வேறுபட்ட ஆம்ப்ளிபையரை எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பற்றி பார்ப்போம் நாம் முன்பு என்ன என்ன பார்த்தோம் இன்வெர்டிங் பார்த்தோம் அதன் பிறகு சம்மிங் பார்த்தோம் பிறகு இன்வெர்டிங் ஆம்ப்ளிபையர் பற்றி பார்த்தோம் இப்பொழுது அடுத்த அத்தியாயத்தில் வேறுபட்ட ஆம்ப்ளிபையர் பற்றி பார்ப்போம் அதுவரை இந்த அத்தியாயத்தையை பார்த்து இன்வெர்டிங் ஆம்ப்ளிபையர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லது ஆபிரேஷனல் ஆம்ப்ளிபையர் எவ்வாறு பார்த்தோம் பிறகு இன்வெர்டிங் ஆம்ப்ளிபையர் எவ்வாறு வடிவமைப்பது செயல்பாட்டு பெருக்கியை எவ்வாறு சம்மிங் பெருக்கியாக எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பாருங்கள்